அடுத்ததாக பேரலல் ஆர் சி சர்க்யூட் ஒவ்வொன்றையும் முடிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் அது நமக்கு உதவியாக இருக்கும் மேலும் விஷயங்கள் மிகவும் எளிமையானவை என்றும் வெவ்வேறு புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை ஆகும் இங்கே புத்தகப் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது அது புரிதலுக்காக வகுப்பு குறிப்புகளில் முயற்சி செய்யப்பட்டது எனவே நாம் பின்பற்ற வேண்டிய 4 5 புத்தகங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த புத்தகங்கள் அனைத்தும் நமது நூலகத்தில் கிடைக்கின்றன எனவே இப்போது இது ஒரு எளிய பேரலல் ஆர் சி சர்க்யூட் வோல்டேஜ் சோர்ஸ் V கொடுக்கப்பட்டுள்ளது ஆர் எல் R L மற்றும் சி இவை அனைத்தும் பேரலல் ஆக உள்ளன இந்த R வழியாக பாயும் கரண்ட் IR L வழியாக IL மற்றும் C வழியாக IC இது ஒரு பேரலல் சர்க்யூட் எனவே கே யை பயன்படுத்தினால் IR IL IC மற்றும் மொத்த கரண்ட் I IR IL IC ஆகும் எனவே IR க்கு V ∠0o எடுத்துக் கொள்கிறோம் இது கொடுக்கப்பட்டுள்ள ரெஃபரென்ஸ் வோல்டேஜ் ஆகும் இது பேரலல் சர்க்யூட் எனவே V கோணம் 0 rso VR கோணம் 0 இது ஐஆர் IL V ∠0o jXL இது உண்மையில் jXL XLL ω ஆகும் இது நாம் jXL யை எடுத்துக் கொள்கிறோம் இதே போல் கெப்பாசிட்டருக்கும் எடுப்போம் jXC மற்றும் XC1ω C என எடுத்துக்கொள்வோம் இது Y1j ω C ஆகும் நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர் இரண்டையும் பெருக்கினால் அது jj 2 j 2 என்பது 1 ஆகும் எனவே ω C jω C ஆகும் அதனால் தான் jXC மற்றும் XC1ω C என எழுதுகிறோம் எனவே VXL∠ இதை ப்யுர் இண்டக்ட்டிவ் சர்க்யூட்டில் கரண்ட் லாக் ஆவதை பார்த்தோம் அதே போல் கெப்பாசிட்டருக்கு கரண்ட் வோல்டேஜை லீடிங் செய்வதை பார்த்தோம் எனவே V∠0o jXC ஆகும் எனவே V∠0oXC ∠ 90 ஆகும் ஏனெனில் j j 90o ஏனெனில் j என்பது 90o அதனால் VXC 90o ஆகும் அதனால் I IR IL IC ஆகும் So IR is equal so IR angle 0 because resistive circuit this is circuit and this is this is what we call VR angle 0 So IR IR angle 0 that is IRVR ILIL angle 90 o This IL is nothing but VXL this is the magnitude similarly ICIC angle 90 o IC is nothing but VXC ஏனெனில் இது ரெசிஸ்டிவ் சர்க்யூட் ஆகும் இங்கே VR ∠0 ஆகும் IR IR ∠0 அதாவது IRV R ILIL ∠ 90o ஆகும் IC VXC ஆகும் எனவே இப்போது மொத்த கரண்ட்டையும் சேர்த்தால் I என்பது IR ∠0o IL ∠ 90o எனவே அதன் மேக்னிட்யுட் ஆகும் மற்றும் அதன்ஆங்கிள் ஆகும் இது இப்போது புரிந்து கொள்ளக் கூடிய ஒன்றாகும் கரண்ட்டின் மேக்னிட்யுட் I ∠θ ஆகும் θ நெகட்டிவ் ஆக இருந்தால் இறுதியில் கிடைக்கும் கரண்ட் சப்ளை வோல்டேஜில் இருந்து லாக் ஆகும் அது பாசிட்டிவ் ஆக இருந்தால் கரண்ட் சப்ளை வோல்டேஜை விரைவாக அடைகிறது இது ஒரு பொதுவான சர்க்யூட் ஆகும் பொதுவாக Z1 Z2 Z3 என்று இருந்தால் R ப்யுர் ஆக இல்லை அது ஒரு இம்பிடன்ஸ் ஆகும் அது Z1 Z2 Z3 ஆகும் எனவே I1 VZ1 இது ஒரு பேரலல் சர்க்யூட் என்பதால் அது Y1 V ஆகும் I2 VZ2 இது Y2 V ஆகும் I3 VZ3 ஆக இருக்கும் எனவே I I1 I2 I3 ஆகும் இது VZ1 VZ2 VZ3 அதனால் IY1 Y2 Y3 V ஆகும் அல்லது I YV அல்லது Y என்பது ரெசிப்ரோக்கல் ஆப் இம்பிடன்ஸ் ஆகும் இது அட்மிட்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இதை தான் இப்போது பார்த்தோம் எனவே பேரலல் பிரான்ச்சஸ் களில் அட்மிட்டன்ஸ் சேர்க்கப்படுகிறது சீரிஸ் பிரான்ச் களுக்கு இம்பிடன்ஸ் சேர்க்கப்படுகிறது எனவே இப்போது பேரலல் ஈக்விவலெண்ட் என்கிற இந்த எளிய உதாரணத்தை அடுத்து பார்க்க போகிறோம் அடுத்து சீரிஸ் இம்பிடன்ஸின் பேரலல் ஈக்விவலெண்ட் ஆகும் எடுத்துக்காட்டாக இது சீரிஸ் இம்பிடன்ஸ் rs மற்றும் XS மற்றும் இது சப்ளை வோல்டேஜ் V ஆகும் இப்போது Rp மற்றும் XP என்ற இரண்டு சர்க்யூட்களும் ஒன்றுக்கொன்று பேரலல் ஆக உள்ளது என்பதால் இவற்றின் ஈக்விவலெண்ட் என்பது தெரிய வேண்டும் அதாவது YS YP என்றால் சீரிஸ் அட்மிட்டன்ஸ் பேரலல் என இருக்கும் இந்த பிரான்ச்சில் இது Rp மற்றும் XP ஆகும் Rs மற்றும் XS ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் Rp மற்றும் XP ஐப் பெற வேண்டும் இவை சீரிஸ் இம்பிடன்ஸின் பேரலல் ஈக்விவலெண்ட் ஆகும் இது சீரிஸில் உள்ளது ஆனால் நாம் விரும்புவது பேரலல் ஈக்விவலெண்ட் ஆகும் எனவே இந்த விஷயத்தில் Y 1 Z ஐ அறிவோம் எனவே 1 Z என்பது C1rs XS என்பதற்கு நாம் Y S என்பதை வரையறுக்கிறோம் இது நமது பேரலல் ஈக்விவலெண்ட் ஆகும் இதை 1Rp 1jXP என எழுதலாம் ஏனெனில் இது இண்டக்ட்டிவ் ஆகும் எனவே இது 1 jXP ஆகும் இது Y P க்கு சமம் அல்லது இந்த Rs jXS ஐ நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டரால் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது

இந்த டேர்மை j ஆல் நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டரால் பெருக்க வேண்டும் எனவே நமக்கு கிடைப்பது ஆகும் G கண்டக்டன்ஸ் 1Rp ஆகும் எனவே 1Rp யில் ரியல் மற்றும் இமாஜினரி பார்ட் ஆக பிரிக்கவும் இது 1 Rp Rs Rs2 XS2 என்று நமக்கு கிடைக்கும் அதே போல் 1XPXSRs 2 XS 2 நமக்கு கிடைக்கும் இது 1X அல்லது Rp Rs 2 XS2 Rs XP Rs2 XS2 XS ஆகும் அதாவது சீரிஸ் இம்பிடன்ஸின் பேரலல் ஈக்விவலெண்ட் rs jXS ஆகும் இது இரண்டு இம்பிடன்ஸ் பேரலல் ஆக இணைக்கப்பட்டுள்ளதை குறிக்கும் ஒன்று நிச்சயமாக ரெசிஸ்டிவ் Rp இது ஒன்று மற்றும் XP இது ஒன்றாகும் இது பேரலல் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு சீரிஸ் இம்பிடன்ஸின் பேரலல் ஈக்விவலெண்ட் என அழைக்கப்படுகிறது சீரிஸ் சர்க்யூட்டுக்கு V I Z S என்று நமக்கு தெரியும் இது rs jXS எனவே VIrs jIXS எனவே V என்பது ரெஃபரென்ஸ் விஷயம் இதை கரண்ட் ஆகும் அதில் R இண்டக்டிவ் சர்க்யூட்டில் உள்ளது எனவே I θ எனும் ஆங்கிளால் லாகிங் ஆகிறது எனவே இது IXS மற்றும் இந்த ∠90o மீண்டும் நீல மையினால் குறிக்கப்படவில்லை ஆனால் இது ∠90o எனவே இது புரிந்து கொள்ளத்தக்கது ஆகும் இதே போல் பேரலல் ஈக்விவலெண்ட்டுக்கு I V I P ஏனெனில் இது அட்மிட்டன்ஸ் அதனால் தான் ஆகும் எனவே I V g jb ஆகும் எனவே IV g jVb ஆகும் இந்த வழக்கில் V என்பது ரெஃபரென்ஸ் விஷயம் கரண்ட் எப்படியும் θ வினால் லாகிங் ஆகிறது எனவே இது Vg எனவே இந்த பகுதி Vg மற்றும் இது நமது இமேஜினரி பகுதி Vb எனவே இது நமது Vb ஆகும் எனவே அட்மிட்டன்ஸ் மற்றும் இம்பிடன்ஸ் இரண்டும் இந்த படத்தில் Irs jIXS மற்றும் அட்மிட்டன்ஸை கருத்தில் கொள்ளும்போது அது V g j Vb இரண்டும் காணப்படும் எனவே இப்போது சீரிஸ் பேரலல் சர்க்யூட் ஆகும் ஒரு சீரிஸ் பேரலல் சர்க்யூட்டை எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த சர்க்யூட் உண்மையில் இந்த புள்ளியில் I என்ற கரண்ட்டை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த புள்ளி a இது b இது c இது d இந்த புள்ளி e இது f மற்றும் இந்த புள்ளி g ஆகும் எனவே இது சீரிஸ் பகுதி மற்றும் இந்த இரண்டும் பேரலல் ஆக உள்ள பகுதியாகும் எனவே எல்லா இடங்களிலும் a b c d e f g இது குறிக்கப்பட்டுள்ளது மற்றும் முதல் விஷயம் இது இரண்டும் பேரலல் ஆக உள்ளன 4 j 3 மற்றும் 6 j 8 இரண்டும் பேரலல் ஆக உள்ளன IR ஈக்விவலெண்ட் சீரிஸ் முதலில் உருவாக்க வேண்டும் பின்னர் அதனுடன் rs ஐ சேர்க்கவும் அதற்கு பிறகு V யை Z ஆல் வகுக்கவும் இது mYfg ஆகும் எனவே இந்த வழியில் இது குறிக்கப்படுகிறது Ief I இது Z அதாவது Zfg என அழைக்கப்படுகிறது இது f புள்ளி மற்றும் இது g புள்ளி என்று குறிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டும் பேரலல் ஆக உள்ளது என்று கண்டுபிடிக்க வேண்டும் இந்த 4 j 3 பேரலல் ஆக இருப்பதைக் கண்டறியவும் ஈக்விவலெண்ட் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் நாம் சர்க்யூட்டுக்கு வரமாட்டோம் ஆனால் எல்லாம் குறிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பகுதி இம்பிடன்ஸ் Z ab ஆகும் இந்த பகுதி இம்பிடன்ஸ் Z cd மற்றும் இந்த இரண்டும் பேரலல் ஆக எடுக்கப்படும்போது ஈக்விவலெண்ட் Zfg ஆக இருக்கும் அதேபோல் ரெசிப்ரோக்கல் அட்மிட்டன்ஸ் ஆக இருக்கும் மீண்டும் மீண்டும் நாம் சர்க்யூட்டுக்கு வரமாட்டோம் எனவே Ief Iab ICd பவர் மற்றும் பவர் ஃபாக்டர் ஆகியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே Yab இதை கண்டுபிடிக்க தயவுசெய்து சர்க்யூட்டை வரையவும் எனவே 1Z ab என்பது 16 j 8 ஆகும் இது ஒரு மதிப்புக்கு வருகிறது இதேபோல் Ycd அதை கண்டுபிடிக்கலாம் 12 mho ஆக இருக்கும் எனவே Yfg அட்மிட்டன்ஸ் Yab Ycd இந்த அளவு வருகிறது இப்போது Zfg1Yfg எனவே இது 4 8 Ω என கிடைக்கிறது எனவே Zeg இப்போது Zef Zfg ஐச் சேர்க்கவும் பேரலல் சர்க்யூட்டின் அட்மிட்டன்ஸை முதலில் கணக்கிடுவது கணக்கீடுகள் செய்வதற்கு எளிதானதாக இருக்கும் பின்னர் சேர்க்கிறோம் பின்னர் மாற்றுகிறோம் Zfg 1Yfg ஐக் கண்டுபிடிக்கிறோம் எனவே இந்த அளவு நமக்கு கிடைத்தது இப்போது Zeg மொத்த இம்பிடன்ஸ் Z ef ஆக இருக்கும் அதோடு இந்த Zef 1 6 j 7 2 என சர்க்யூட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது இதையும் அதனுடன் கூட்ட வேண்டும் எனவே இது 6 Zeg என்று வருகிறது இதை நாம் 6 j 8 Ω என்று அழைக்கிறோம் எனவே கரண்ட் I V Zeg எனவே இது 10 ∠ 53 2o ஆம்பியர் என வருகிறது எனவே பவர் ஃபாக்டர் cos θ ஆகும் எனவே வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இடையேயான ஆங்கிள் 53 2o லாக்கிங் ஆகிறது எனவே இது 0 60 மற்றும் P VI cos θ ஆகும் எனவே 100 10 cosine 53 2o ஆகும் எனவே P 600 வாட் எனவே அடுத்து Vef I Zef எனவே ஆரம்பத்தில் சொன்னது போல் I I ef எனவே இது 1 6 j 7 2 ஆக உள்ளது 8 மற்றும் ∠24 4o வோல்ட் ஆகும் அதேபோல் Vfg v Vef இங்கே kvl ஐப் பயன்படுத்த வேண்டும் பின்னர் Vfg என்று நாம் அழைப்பது இங்கே kvl ஐப் பயன்படுத்தும் போது 0 ஐப் பெறுவோம் எனவே நாம் மீண்டும் மீண்டும் சர்க்யூட்டுக்கு போகப் போவதில்லை படத்தை மட்டும் வரைந்து பார்க்கலாம் இன்ஸ்டன்டனியஸ் போலாரிட்டி கருத்தில் கொண்டு அதைத் தீர்க்க வேண்டும் எனவே இது 100 ∠0o 73 ∠24 4o ஆக இருக்கும் எனவே இது 44 7 மற்றும் ∠ 42 8o ஆக கிடைக்கிறது இப்போது Iab Yab Vfg எனவே இது Yab நமக்கு கிடைத்தது மற்றும் Vfg ஐ இப்போது கணக்கிட்டுள்ளோம் எனவே இது தான் Iab ஆகும் 3o ஆம்பியர் இதேபோல் ICd YCd Vfg ஆக இருக்கும் எனவே இது ∠44 7o YCd ஐப் பெறும் இது 8 7o ஆம்பியர் ஆகும் பவர் லாஸ் Pab Iab2 R ab எனவே இது Iab 4 482 மற்றும் Rab 6 எனவே இது 120 வாட் எனக் கிடைக்கும் எனவே மீண்டும் மீண்டும் நாம் சர்க்யூட்டுக்கு செல்லப் போவதில்லை அது அதிக நேரம் எடுக்கும் இந்த வீடியோ இணைப்பு விரிவுரையை பார்த்து இதை வரையவும் சர்க்யூட்டை வேகமாக வரையவும் இந்த கணக்கீடுகள் மற்ற விஷயங்களில் ஏதேனும் பிழையை கண்டால் தெரியப்படுத்துங்கள் ஏனெனில் பல விஷயங்கள் உள்ளன அதனால் 1 அல்லது 2 இடங்களில் எப்படியோ சிறிய பிழைகள் உருவாகின்றன ஆனால் அவை உடனடியாக சரி செய்யப்பட்டது எனவே ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த கேள்விகள் அனைத்தையும் மன்றத்தில் வைக்கலாம் பதில்கள் கொடுக்கப்படும் இந்த வீடியோ சொற்பொழிவைப் பார்க்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால் முதலில் சர்க்யூட்டை வரையவும் பின்னர் என்ன செய்யப்பட்டுள்ளது என்று பார்க்க வேண்டும் எனவே இது தற்போதைய வரைபடம் இது V என்பது ரெஃபரென்ஸ் ∠0o மற்றும் Iab உண்மையில் வோல்டேஜை 10 3o ஆல் லீடிங் செய்கிறது அதனால்தான் இது I மற்றும் பிற கரண்ட்களை விட முன்னிலை வகிக்கிறது 7 I Vfg Vfg Vfg Yab எனும் போது இது லீடிங் மற்றும் Vfg க்கு வந்தால் அது V என்ற இந்த ரெஃபரென்ஸ் வோல்டேஜில் இருந்து லாக்கிங் ஆகிறது 8o அதனால்தான் இந்த வோல்டேஜ் 42 8o இது லாக்கிங் ஆகிறது இந்த அனைத்து வோல்டேஜ்களும் ஒரே 44 7 o என்று இருக்கும் இப்போது பவரின் அடிப்படையில் சிந்தித்தால் pab Vab Iab cos θ ஆகும் Vab 44 7 44 7 4 48 cos θ ஆகும் ஏனெனில் cos θ என்பது இந்த Iab க்கும் இந்த Vab க்கும் இடையிலான ஆங்கிள் என்று பொருள் Vfg Vab என்பது Iab க்கும் Vab க்கும் இடையிலான ஆங்கிள் எனவே 42 8 10 3 இது பவர் ஃபாக்டர் ஆங்கிள் அதனால்தான் இது 42 8 10 3o என எடுக்கப்படுகிறது எனவே இது 120 வாட் இதே போல் Iab2 R ab 122 வாட் ஆகும் இரண்டும் பொருந்துகிறது அப்படி இல்லாவிட்டால் கணக்கீடுகள் எங்கோ தவறாகிவிட்டது அதே போல் pcd ICd 2 Rcd இது 320 வாட் மற்றும் Pef Ref ஆகும் இது 160 வாட் எனக் கிடைக்கிறது எனவே மொத்த PPef Pab Pcd 600 வாட் ஆக இருக்கும் ab யின் பவர் ஃபாக்டர் 6 √62 82 ஆகும் இது 0 6 லீடிங் செய்கிறது cd யின் பவர் ஃபாக்டர் 4√42 32 ஆகும் இது 0 9 லாக்கிங் ஆகிறது அதை சொந்தமாக கணக்கிட்டு பேஸர் வரைபடத்தில் வரையவும் தயவு செய்து பேஸர் வரைபடத்தை வரையவும் இங்கே அது வரப்படவில்லை அதைத் தீர்ப்பதற்கான நோக்கத்துடன் நாம் எடுத்துள்ள சில எடுத்துக்காட்டுகள் இதுதான் இப்போது இன்னொரு கணக்கு அதில் L1 மற்றும் L2 இருக்கிறது 106 மற்றும் C2 37 89 மைக்ரோ ஃபாரட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது CL 106 மைக்ரோ ஃபாரட் L2 அங்கு இல்லை R3 30 Ω RL 50 Ω மற்றும் இது VL ஆகும் இந்த கணக்கில் I I2 IL ஆகியவற்றிற்கு தீர்வு காண வேண்டும் வோல்டேஜ் 120 வோல்ட் rms ஆகும் அதாவது 120 ∠0o மற்றும் ஃப்ரீக்வன்சி 60 ஹெர்ட்ஸை ரெஃபரென்ஸ் ஆக எடுத்துக் கொள்ள வேண்டும் f 60 ஹெர்ட்ஸ் ஆக எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த கணக்கை ஸ்டாண்டர்ட் சர்க்யூட் போல நாம் kcl ஐப் பயன்படுத்தி தீர்ப்போம் இரண்டாவது விஷயம் IL ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் தியரத்தை பயன்படுத்தி இதை செய்வோம் இதைப் kcl ஐப் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து பதில்கள் வழங்கப்பட வேண்டும் இந்த விஷயங்கள் அனைத்தும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்டு பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவை தான் பதில்கள் ஆனால் இங்கே ஃப்ரீக்வன்சி 60 ஹெர்ட்ஸ் தவறியும் கூட 50 ஹெர்ட்ஸ் ஆக எடுக்க கூடாது அப்படி எடுத்தால் இந்த விடை கிடைக்காது எனவே ஃப்ரீக்வன்சி f 60 ஹெர்ட்ஸ் ஆகும் இந்த பதில்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இத்துடன் குறைந்த பட்சம் சிங்கிள் பேஸ் ஏசி சர்க்யூட் இந்த பகுதி முடிந்துவிட்டது எனவே குறைந்தது சிங்கிள் பேஸ் ஏசி சர்க்யூட் முடிந்துவிட்டது மற்றும் நிறைய புத்தகங்கள் எடுத்து அதில் இருந்து நிறைய கணக்குகளை தீர்க்க வேண்டும் இது ஒரு சர்க்யூட் ஆகும் இப்போது நாம் ரெசோனன்ஸ் சர்க்யூட்டுக்கு செல்வோம் பின்னர் சிங்கிள் பேஸ் சர்க்யூட்டின் மேக்ஸிமம் பவர் ஃபாக்டர் தியரத்தை காண்போம் ஒரு சர்க்யூட் ரெசோனன்ஸில் இருக்கிறது என்றால் அதன் பொருள் பயன்படுத்தப்பட்ட வோல்டேஜ் V மற்றும் அதன் விளைவாக வரும் கரண்ட் I இரண்டும் இன் பேஸில் இருப்பது ஆகும் அதிர்வு எனக் கூறப்படுகிறது V மற்றும் I இரண்டும் இன் பேஸில் இருந்தால் சர்க்யூட் ரெசோனன்ஸில் இருக்கிறது என்று கூறலாம் இப்போது அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் சர்க்யூட் ரெசோனன்ஸ் என்றால் V மற்றும் I இன் பேஸில் இருக்கிறது அதாவது அந்த சர்க்யூட் ஒரு ஈக்விவலெண்ட் ரெசிஸ்டிவ் சர்க்யூட் போன்ற ஒன்றாகும் எனவே ரெசோனன்ஸில் சர்க்யூட்டின் ரெய்சிஸ்டன்ஸை மட்டுமே கொண்டுள்ளது V மற்றும் I இன் பேஸில் இருப்பதால் ரெசோனன்ட் சர்க்யூட்டுக்கான பவர் ஃபாக்டர் யூனிட்டி ஆகும் நம்மிடம் R jXL XC என்ற சீரிஸ் RLC சர்க்யூட்டை கொண்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம் XLXC என்ற நிபந்தனையின் போது தான் ரெசோனன்ஸ் resonance ஏற்படும் அதற்கு பின்னர் வருவோம் இப்போது ஒரு பொதுவான விஷயம் ஒரு சிஸ்டமின் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆப் ஆசிலேஷன் எலெக்ட்ரிகல் மெக்கானிக்கல் electrical mechanical அல்லது ஒரு சிவில் அமைப்பு அல்லது ஒரு ஹைட்ராலிக் ஆகியவை ட்ரைவிங் போர்ஸ் ஃப்ரீக்வன்சி உடன் ஒத்துப்போகின்றன ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டின் வோல்டேஜ் சோர்ஸ் அல்லது சிவில் கட்டமைப்பில் ஒரு காற்றழுத்தமாகவோ இருக்கும் 2 சிஸ்டம்களும் ஒன்றுக்கொன்று ரெசோனன்ட் ஆக இருக்கும் எனவே ஒரு சிஸ்டமின் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆப் ஆசிலேஷன் ட்ரைவிங் போர்ஸ் ஃப்ரீக்வன்சி உடன் ஒத்துப்போகிறது என்றால் 2 சிஸ்டம்களும் ஒன்றுக்கொன்று ரெசோனன்ட் ஆக இருக்கும் ரெசோனன்ஸ் இந்த சிஸ்டம் க்கு நல்லதல்ல எனவே அந்த விஷயத்தில் ட்ரைவிங் போர்ஸின் நிலையான மேக்னிட்யுடுக்கு அதிகபட்ச ரெஸ்பான்ஸை கொண்டுள்ளது எனவே இந்த நிகழ்வுகள் ஒரு ரெசோனன்ஸ் என அழைக்கப்படுகிறது அதேபோல் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் அதிலும் குறிப்பாக சீரிஸ் ஆர் சி சர்க்யூட்டு இது ஒரு ரெசோனன்ஸ் நிலையில் இருக்கும் போது கரண்ட் அதிகபட்சமாக இருக்கும் நாம் பின்னர் அதற்கு வருவோம் பொதுவாக எலக்ட்ரிக் சர்க்யூட்களில் 2 வகையான ரெசோனன்ஸ் உள்ளது ஒன்று சீரிஸ் ரெசோனன்ஸ் மற்றொன்று பேரலல் ரெசோனன்ஸ் ஆகும் நாம் முதலில் சீரிஸ் ரெசோனன்சை பார்ப்போம் இந்த எளிய சீரிஸ் RLC சர்க்யூட்டில் j L ω j ω C ஆகும் எனவே Z இம்பிடன்ஸ் Z R j L ω ω C ஆகும் இதை R jX எனக் கூறலாம் X 0 எனும் போது சர்க்யூட் ரெஸோனான்சில் உள்ளது அதாவது X 0 என்றால் L ω ω 1ω C0 என்றால் L ω1ω C ஆகும் அதாவது ω 1 √L C ω0 இந்த ω0 ஐ தான் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி ω0 என்று அழைப்போம் எனவே ω2 pi f ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆகும் ஏனென்றால் ω2 pi ஆகும் இது என இருக்கும் எனவே ஹெர்ட்ஸ் தான் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆகும் இது நமது இம்பிடன்ஸ் என்று கருதி அதை ப்லாட் செய்தால்XL இது Z ப்லாட் ஆகும் இப்போது இந்த டேஷ் லைன் XL L ω ஆகும் ஏனென்றால் இது ஆரிஜின் வழியாக செல்லும் ஒரு நேர்கோடு ஆகும் இதேபோல் இந்த பக்கம் XC1ω C ω மற்றும் இந்த பக்கம் ஒரு இம்பிடன்ஸ் ஆகும் இம்பிடன்ஸ் என்றால் Z XL XC ஆகிய அனைத்தும் தான் XC 1 ω C ஒரு செவ்வக ஹைப்பர்போலா போல் தெரிகிறது இது ப்லாட்டில் டேஷ் லைன் ஆகும் எனவே இது அங்கிருந்து இங்கு வரை XL மற்றும் இங்கிருந்து அங்கு வரை XC ஆகும் மேலும் XL XC இல் இது ஃப்ரீக்வன்சி இது தான் l ω0 ஆகும் இது இம்பிடன்ஸ் வெர்சஸ் ω க்கான எளிய ப்லாட் ஆகும் இது XL l ω ப்லாட் மற்றும் இந்த லைன் XC இந்த வளைவை XC இன்வெர்ஸ் அல்லது XC1ω C ப்லாட் என்று அழைக்கிறோம் இந்த டேஷ் லைன் ரெசிஸ்டன்ஸ் R ஆகும் ஏனெனில் XL XC இருக்கும் போது ω ω0 என இருக்கும் அப்போது Z R ஆக இருக்கும் ஏனெனில் R j XL XC ஆகும் எனவே ரெசோனன்ஸில் XLXC ஆகும் எனவே Z R இந்த டேஷ் லைன் R ஆகும் எனவே ωω0 எனும் போது XX0 என இருக்கும் எனவே இம்பிடன்ஸ் Z X 0 எனவே இது R ஆக இருக்கும் இது ரெசோனன்ஸ் இம்பிடன்ஸ் Z குறைந்தபட்சமாக இருக்கும் I குறைந்த பட்சம் என்றால் அது R ஏனெனில் XL XC 0 இம்பிடன்ஸ் குறைந்தபட்சமாக இருக்கும் அது R ஆகும் எனவே I V Z ஆகும் Z குறைந்தபட்சமாக இருக்கும் ரெஸோனான்சில் கரண்ட் அதிகபட்சமாக இருக்கும் இப்போது ஆங்கிள் ஏனெனில் Z R j இது XL XC ஆகும் எனவே ஆகும் ஆகையால் எடுத்துக்காட்டாக ஃப்ரீக்வன்சி ω0 க்குக் கீழே இருக்கும்போது ω ω0 ஆக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே அந்த விஷயத்தில் ω ω0 என இருந்தால் இந்த வரைபடத்திற்கு செல்வோம் ω ω0 என இருக்கும்போது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இண்டக்ட்டிவ் பக்கத்தை விட அதிகமாக இருக்கும் மற்ற பக்கத்தில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் குறைவாக உள்ளது ஆனால் இது XL அதிகமாக இருக்கும் எனவே இந்த பக்கம் ω வை X0 ஐ விட குறைவாக எடுத்துக் கொண்டால் அதாவது கெப்பாசிட்டிவ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XC இது இந்த பக்கத்தில் XL ஐ விட அதிகமாக உள்ளது இந்த பக்கம் ω ω0 என இருக்கும்போது அந்த நேரத்தில் X XL XC என மாறுகிறது எனவே இங்கிருந்து ஏதேனும் மதிப்பை எடுத்துக் கொண்டால் XL XC என இருக்கும் எனவே அதனால்தான் இந்த விஷயத்தில் ω ω0 க்கும் குறைவாக இருந்தால் அதாவது L ω ω 1 ω C 0 ஐ விடக் குறைவானது அதாவது ω 1 1ω C L ω ஆகும் அதாவது XC L ω எனவே இந்த நிலையில் ω 1√LC இருக்கும் அதாவது ω ω0 ஆக இருக்கும் ω0 க்கு கீழே உள்ள எல்லா ஃப்ரீக்வன்சிகளுக்கும் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இண்டக்ட்டிவ் ரியாக்டன்ஸ் ஆக இருக்கும் மற்றும் இது நெகட்டிவ் θ எனவே இங்கே θ நெகட்டிவ் ஆகும் எனவே ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருந்தால் ஆங்கிள் ஃப்ரீக்வன்சி உடன் விரைவாக மாறுகிறது கீழே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இந்த ரெசிஸ்டன்ஸ் மிகவும் சிறியது என்று வைத்துக்கொள்வோம் எனவே மிகச் சிறிய ரெசிஸ்டன்ஸுக்கு இது ω மற்றும் இது θ ஆகும் சிறிய ரெசிஸ்டன்ஸின் θ வெர்சஸ் ω வளைவின் ப்லாட் மிக கூர்மையாக இருக்கும் அதிக ரெசிஸ்டன்ஸுக்கு இது தான் ப்லாட் மற்றும் இது நமது ω0 இந்த பக்கம் 90o இந்த பக்கம் 90o ω 0 வை நோக்கி சென்றால் θ 90o வை நோக்கி செல்லும் ω 0 வை நோக்கி சென்றால் இந்த டேர்ம் 0 வை நோக்கி செல்லும் ஆனால் ω 0 வை நோக்கி சென்றால் இந்த டேர்ம் இன்பினிட்டியை நோக்கி செல்லும் எனவே இந்த விஷயத்தில் 3 டேர்ம் 90o நோக்கி செல்லும் இதேபோல் இங்கே ω ω0 ஐ விட அதிகமாக இருக்கும் அதாவது இந்த ω மிகப் பெரியது இந்த ω ωC எனும் டேர்ம் புறக்கணிக்கத்தக்கது அது மிகச் சிறியது ஆனால் θ 90o யை நோக்கி செல்கிறது எனவே அதன் அடிப்படையில் இந்த வரைபடம் வரையப்பட்டுள்ளது எனவே இப்போது Y 1 Z அதாவது I YV என்று நமக்கு தெரியும் ஏனெனில் முன்பே நாம் அட்மிட்டன்ஸ் பற்றி பார்த்து இருக்கிறோம் எனவே அட்மிட்டன்ஸ் வெர்சஸ் ω வை ப்லாட் செய்தால் இது ω0 எனில் இந்த ப்லாட் R இன் அதிக மதிப்புக்கும் இந்த ப்லாட் R இன் குறைந்த மதிப்புக்கும் இருக்கும் இறுதியாக இந்த டேஷ் லைன் R மிகக் குறைவாக இருக்கும் போது அது இன்பினிட்டிக்கு முனைகிறது எனவே இப்போது இது அட்மிட்டன்ஸ் வெர்சஸ் ω ப்லாட் மற்றொன்று இம்பிடன்ஸ் வெர்சஸ் ω ப்லாட் இது அட்மிட்டன்ஸ் வெர்சஸ் ω0 அதிக R என்றால் அட்மிட்டன்ஸ் குறைவாக இருக்கும் குறைந்த R என்றால் அட்மிட்டன்ஸ் அதிகம் இது ப்லாட் மற்றும் R மிகவும் குறைவாக இருந்து அது இன்பினிட்டிக்கு முனைகிறது எனவே மேற்கண்ட ப்லாட் கரண்ட் வெர்சஸ் ω ஆகும் இப்போது அதிகபட்ச கரண்ட் ω0 இல் நிகழ்கிறது ஏனெனில் அது ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி உள்ளது குறைந்த ரெசிஸ்டன்ஸ் அதிக கரண்ட்டை விளைவிக்கிறது எனவே அந்த புள்ளியிடப்பட்ட வளைவுகள் வரம்புக்குட்பட்ட வழக்கில் R 0 க்கு முனையும் அதாவது R 0 க்கு முனையும் போது இது புள்ளி கோடு அல்லது டேஷ் லைன் ஆகும் அடுத்து பேரலல் ரெசோனன்ஸ் அதாவது ப்யுர் ஆர் சி சர்க்யூட் இங்கே இது தான் நமது R இதுதான் நமது jXL மற்றும் இது நமது jXC இது கெபாசிட்டிவ் ஆகும் இங்கே இந்த R நாம் பெறக்கூடிய ஒரு கண்டக்டன்ஸ் jBL jBC இது இந்த இரண்டையும் குறிக்கும் இது சசெப்டன்ஸ் ஆகும் jBL என்பது இங்கே G 1 R BL 1 XL மற்றும் BC 1 XC என ஆகிவிடும் 1jXL க்கு ரெசிபிராக்கல் எடுக்க இதனுடன் நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர் இரண்டையும் j ஆல் பெருக்க வேண்டும் எனவே j j2 XL j2 என்பது 1 எனக் கிடைக்கும் எனவே அது j XL ஆகும் நாம் BL 1 XL ஐ எடுத்துக்கொள்வோம் அதனால்தான் அது j BL அதனால்தான் இங்கே j BL என எழுதுகிறோம் இதேபோல் கெப்பாசிட்டர் j BC ஆக மாறும் இது jBC 1 XC க்கு சமம் எனவே G 1 L இங்கே 1 jXL jXL jBL க்கு செய்துள்ளோம் அதேபோல் 1 jBL X j XC நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர் இரண்டையும் j ஆல் பெருக்க வேண்டும் இது தான் jBC அட்மிட்டன்ஸ் அதாவது ஆகும் எனவே இந்த விஷயத்தில் நாம் Y G jB என எழுதுகிறோம் எனவே B BC BL இது நமது BC மற்றும் BL ஆகும் இது சீரிசுக்கு நேர் எதிர் ஆகும் ஆனால் அட்மிட்டன்ஸை கருத்தில் கொண்டு அதை செய்துள்ளோம் எனவே இது எனது BC மற்றும் BL ஆகும் எனவே இது நமது BC மற்றும் BL ஆகும் இப்போது B 0 எனும் போது சர்க்யூட் ரெஸோனான்சில் இருக்கும் போது இந்த பகுதி 0 ஆக இருக்கும் போது சர்க்யூட் ரெஸோனான்சில் இருக்கும் எனவே ωC 1 L ω ஆகையால் ω 1 √LC இந்த ω0 நாம் முன்பு பார்த்த சீரிஸ் சர்க்யூட் போன்றது சீரிஸ் ஆர் சி சர்க்யூட் போலவே ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆகும் எனவே இப்போது அட்மிட்டன்ஸ் வெர்சஸ் ω வை ப்லாட் செய்தால் அதைப்போலவே சீரிஸ் அட்மிட்டன்ஸ் சர்க்யூட்டுக்கு இம்பிடேன்ஸ் வெர்சஸ் ω ப்லாட் செய்ய வேண்டும் பேரலல் அட்மிட்டன்ஸ் வெர்சஸ் ω வை ப்லாட்டிங் செய்கிறோம் எனவே இந்த விஷயத்தில் இது எனது கான்ஸ்டன்ட் G லைன் ஏனெனில் BC BL பின்னர் BC ω மற்றும் இது நமது BC ω இது டேஷ் லைன் மற்றும் இது BL ω இது ஒரு செவ்வக ஹைப்பர்போலா 1 L ω இதை தான் நாம் ω0 என்று அழைக்கிறோம் இது ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆகும் எனவே இந்த கட்டத்தில் BC BL மற்றும் இந்த பக்கத்திலிருந்து ω ω0 ஆக இருக்கும்போது BL BC என இருக்கும் இந்த பக்கத்திற்கு வரும் போது ω ω0 ஆக இருக்கும்போது BC BL என இருக்கும் இது எதிராக இருக்கும் எனவே ωω0 BC BL Y G ஆகும் எனவே ரெஸோனான்சில் அட்மிட்டன்ஸ் குறைந்தபட்சமாக இருக்கும் ரெஸோனான்ஸ் பேரலல் சர்க்யூட் மற்றும் ரெஸோனான்ஸ் அட்மிட்டன்ஸ் குறைந்தபட்சமாக இருக்கும் இங்கே I Y V ஆக இருக்கும் போது Y என்பது அட்மிட்டன்ஸ் இது பேரலல் சர்க்யூட் கரண்ட்டின் குறைந்தபட்ச மதிப்பு ஆகும் எனவே இப்போது செய்தால் அது பேரலல் சர்க்யூட் இம்பிடன்ஸ் வெர்சஸ் ω இது ω0 இல் உள்ளது இது குறைந்த R இல் உள்ளது மற்றும் இது அதிக R இல் உள்ளது இது சீரிஸ் மற்றும் பேரலல் இரண்டும் ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமென்ட் போன்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அட்மிட்டன்ஸ் ஆங்கிள் θ எனக் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஆகும் இப்போது இதை ப்லாட் செய்தால் இது முன்பு இருந்ததை போல ஒரு இம்பிடன்ஸ் ஆங்கிள் 90o மற்றும் இது 90o எனவே இது R இன் மிக உயர்ந்த மதிப்புக்கு இது தான் ப்லாட் மற்றும் குறைந்த R க்கு இது தான் ப்லாட் மற்றும் இது நமது ω0 ஆகும் முந்தைய சீரிஸை நாம் விளக்கும் விதமும் இதுவும் ஒன்றே ஆனால் இங்கு அது ஆம்பியர் ஆனால் அது ஏற்கனவே வைத்திருப்பது ஆங்கிள் ஆப் இம்பிடன்ஸ் ஆகும் இப்போது ωC 1L ω 0 எனபதை ப்லாட் செய்தால் ω 0 ஆக இருக்கும் இதை தான் ப்லாட் என்கிறோம் இப்போது ω ω0 ஆக இருந்தால் அது BL BC ஆக இருக்கும் எனவே θY நெகட்டிவ் ஆகும் எனவே இங்கே இது G j ω C L ω ஆகும் இது தான் நமது BC BL ஆகும் எனவே இந்த நிலையில் இருந்து பார்த்தால் BC BL அல்லது BL BC ஆக இருக்கும் அதற்கு ஏற்றால் போல் நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் ஆங்கிள் வரும் அதே விஷயம் இங்கே விளக்கப்பட்டுள்ளது ω ω0 ஆக இருக்கும் போது BL BC ஆக இருக்கும் அப்போது θY நெகட்டிவ் ஆக இருக்கும் ஆங்கிள் ஆப் இம்பிடன்ஸ் அதாவது θ பாசிட்டிவ் ஆக இருக்கும் ஏனெனில் θY என்பது ஆங்கிள் ஆப் அட்மிட்டன்ஸ் அது நெகட்டிவ் ஆக இருந்தால் ஆங்கிள் ஆப் இம்பிடன்ஸ் பாசிட்டிவ் ஆக இருக்கும் இதேபோல் ω 0 வை நோக்கி முனையும் போது சேர்க்கை θY ஆங்கிள் ஆப் அட்மிட்டன்ஸ் 90o ஆக இருக்கும் θ ஆங்கிள் ஆப் இம்பிடன்ஸ் 90o ஆக இருக்கும் BL BC ஆங்கிள் ஆப் அட்மிட்டன்ஸ் நெகட்டிவ் ஆக இருக்கும் அதாவது θ எனும் ஆங்கிள் ஆப் அட்மிட்டன்ஸ் பாசிட்டிவ் ஆக இருக்கும் ஏனெனில் இது θY ஆகும் இதே போல் ω 0 வை நோக்கி முனையும் போது ஆங்கிள் ஆப் அட்மிட்டன்ஸ் 90o ஆக இருக்கும் இதன் பொருள் ஆங்கிள் ஆப் இம்பிடன்ஸ் 90o ஆக இருக்கும் ω ω0 எனும் போது BC BL அதாவது θY பாசிட்டிவ் ஆக இருக்கும் ஆங்கிள் ஆப் இம்பிடன்ஸ் θ நெகட்டிவ் ஆக இருக்கும் இதை அந்த வெளிப்பாட்டில் வைத்தால் அது மிகவும் எளிதாக இருக்கும் ω ω0 எனும் போது θY 90o ஆக இருக்கும் ஆங்கிள் ஆப் இம்பிடன்ஸ் 90o ஆக இருக்கும் ω ω0 ஆக இருக்கிறது என்றால் அந்த பகுதியுடன் ஒப்பிடும்போது இந்த பகுதி மிகக் குறைவு அதாவது அந்த விஷயத்தில் ஆங்கிள் ஆப் அட்மிட்டன்ஸ் பாசிட்டிவ் ஆக இருக்கும் எனவே அந்த ஆங்கிள் ஆப் அட்மிட்டன்ஸ் விஷயத்தில் அது பாசிட்டிவ் மற்றும் அது 90o அதனுடன் θ 90o ஆக இருக்கும்